MPPT உள்ளமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பேட்டரி சார்ஜர் சுற்று பற்றி இப்போது விவாதிப்போம் எனவே இந்த PV தொகுதி அல்லது PV வரிசையை கருத்தில் கொள்வோம் இந்த PV வரிசை ஒரு DC DC மாற்றிக்கு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் DC DC மாற்றியின் வெளியீடு ஒரு பேட்டரியுடன் இணைக்கப்பட்டுள்ளது அது சார்ஜ் செய்யப்பட வேண்டும் எனவே இந்த DC DC மாற்றி ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீடு D ஐ கொண்டுள்ளது அதாவது கடமை சுழற்சி உள்ளீடு ஆகும் DC DC மாற்றி வெளியீட்டின் முனையங்களுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் பேட்டரியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே DC DC மாற்றியின் வெளியிட்டு மின்னழுத்தம் பேட்டரியால் சரி செய்யப்படுகிறது ஏனெனில் பேட்டரிகள் மூலமாகும் பேட்டரிக்கு இடையில் இது போன்ற ஒரு லோடு இருக்கலாம் எனவே லோடு இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது இப்போது பேட்டரியை எவ்வாறு சார்ஜ் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் முனைய மின்னழுத்தம் Vb மற்றும் இந்த மின்னழுத்தம் வரையறுக்கப்படுகிறது தற்போதைய சார்ஜ் மின்னோட்டம் என்னவாக இருக்கும் என்பதை காண பேனலில் இருந்து உச்ச சக்தியை பேட்டரிக்குள் வைக்க விரும்புகிறோம் இப்போது Pm என்பது உச்ச சக்தி ஆகும் Pm vB i B ஐ வழங்கும் DC DC மாற்றிக்கு வெளியே செல்வது உச்ச சக்தி ஆகும் எனவே கடமை சுழற்சியை கட்டுப்படுத்துவதன் மூலம் iBஐ கட்டுப்படுத்த முடியும் ஏனெனில் vB சரி செய்யப்படுவதால் கடமை சுழற்சியைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் சக்தியைக் கட்டுப்படுத்தலாம் எனவே நாம் பின்பற்ற வேண்டியது என்னவென்றால் இந்த கட்டுப்பாடு மற்றும் DC DC மாற்றியின் முனையங்களிலிருந்து வெளியேறும் மின்னோட்டம் i0 ஐ உணர வேண்டும் மேலும் அதை பின்னூட்டமாக பயன்படுத்தி PV மின்னோட்டம் iPVயையும் PV தொகுதியிலிருந்து எடுக்கப்படும் சக்தியை உணர பயன்படும் PVயின் முனைய மின்னழுத்தம் vTயையும் வழங்கலாம் இப்போது இங்கே வைக்க வேண்டிய கட்டுப்பாட்டு வழிமுறை என்னவென்றால் அதாவது பேட்டரி இணைக்கப்பட்டுள்ள DC DC மாற்றியின் டெர்மினல்களை கருத்தில் கொள்ளலாம் இப்போது பொதுவாக இந்த டெர்மினல் மற்றும் இங்கே இணைக்கப்பட்டுள்ள பேட்டரி இந்த பகுதி PV மூலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் DC DC மாற்றி கட்டுப்படுத்தப்பட்ட மூலமாக கருதப்படும் மேலும் இதை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூல பிளஸ் மற்றும் மைனஸ் என இவ்வாறு சொல்லலாம் நம்மிடம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலங்கள் இருந்தால் நாம் இரண்டு மின்னழுத்த மூலங்களுக்கு இணையாக இருக்க முடியாது ஏனென்றால் இடையில் எந்த மின்தடையும் இல்லை மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தில் எதையாவது ஊதிவிடக்கூடிய பெரிய சுழற்சி மின்னோட்டம் இருக்கலாம் எனவே கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தைக் கொண்டிருக்கும்போதெல்லாம் தொடர் மின்மறுப்பைக் கொண்டிருக்க வேண்டும் இது மின்னோட்டத்தைக் கட்டுப்படுத்தும் எனவே கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தைக் கொண்டிருந்தால் தொடர் மின்மறுப்பு வேண்டும் பேட்டரி மின்னழுத்தம் சரி செய்யப்பட்டுள்ளதால் மின்னழுத்தத்தைக் கட்டுப்படுத்த தேவையில்லை மற்றும் மின்னோட்டத்தை நேரடியாக கட்டுப்படுத்தலாம் உண்மையில் தொடர் மின்மறுப்புடன் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலமும் மற்றும் மின்மறுப்பு தூண்டக்கூடியதாகவும் சிதறாததாகவும் இருந்தால் அது ஒரு கட்டுப்பாட்டு மின்னோட்ட மூலத்தை உருவாக்கும் பேட்டரி இருக்கும் இந்த எல்லைக்கு இடையில் கட்டுப்படுத்தப்பட்ட மூலம் உள்ளது மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட மூலத்தை நீங்கள் கட்டுப்படுத்தும் மின்னோட்ட மூலமாக கொண்டிருக்கிறீர்கள் இது தேவையான மின்மறுப்பை உள்ளடக்கியதாகும் எனவே இது எப்போதும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் மூலமாக இருக்கும் மற்றும் மின்னழுத்த மூலங்களை இணையாக இணைக்க முடியும் எனவேஇந்த மாதிரியைப் பின்பற்றி அதையே மின்னோட்ட கட்டுப்பாட்டு வழிமுறையான இந்த கட்டுப்பாட்டு வழிமுறையில் அறிமுகப் படுத்தலாம் மேலும் PVயில் இருந்து அதிகபட்ச சக்தியை எடுக்க விரும்பும் கட்டுப்பாட்டிலிருந்து மின்னோட்ட கட்டுப்பாட்டு குறிப்பு பெறப்படும் மற்றும் MPPT அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் இந்த இரண்டுமே இதில் சேர்க்கப்படும் மேலும் பொருத்தமான DC DC மாற்றி தேர்வு செய்யப்படும் இது பக் பூஸ்ட் அல்லது பக் பூஸ்ட் மாற்றியாக இருக்கலாம் மற்றும் கட்டுப்பாட்டு தர்க்கம் ஒரே மாதிரியாக இருக்கும் பக் மாற்றி அடிப்படையிலான கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட பேட்டரி சார்ஜ்ற்கான திட்டத்தை வரைந்து விவாதிக்கலாம் இப்போது இதன் அடிப்படை என்னவென்றால் PV தொகுதி அல்லது PV வரிசை ஒரு பக் மாற்றி மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இது பேட்டரியை சார்ஜ் செய்யும் எனவே சுற்று திட்டவட்டத்தை வரையலாம் மற்றும் நம்மிடம் PV தொகுதி இடையக மின்தேக்கி CT உடன் இணைக்கப்பட்டுள்ள PVபேனல் ஆகியவை டெர்மினல்களில் உள்ளது இதைத் தொடர்ந்து பக் மாற்றி உள்ளது எனவே இங்கு ஒரு BJT சுவிட்ச் உள்ளது இப்போது இந்த BJT சுவிட்சை ஒரு MOSFET சுவிட்ச் அல்லது IGBT சுவிட்ச் அல்லது செமிகண்டக்டர் சுவிட்சுடன் மாற்றலாம் அதைத் தொடர்ந்து ஒரு டையோடு மற்றும் இண்டக்டன்ஸ் உள்ளது அதைத்தொடர்ந்து ஒரு மின்தேக்கியை வைக்கப் போவதில்லை மின்தேக்கியை வலியுறுத்தி இவ்வாறு ஒரு பேட்டரியை இணைக்கலாம் மேலும் பேட்டரிக்கு இடையில் சுமை R0 உள்ளது எனவே இங்குள்ள பேட்டரி DC DC மாற்றியின் வெளியீட்டு முனையங்களில் உள்ள திறனை சரிசெய்கிறது என்பதால் மின்னோட்ட வரிசை R0 மீதமுள்ள சுற்று செயல்பாட்டிலிருந்து துண்டிக்கப்படுகிறது எனவே R0 வழியாக செல்லும் மின்னோட்டம் i0 ஆனது V R0 ஆகும் இங்கு பேட்டரி மின்னழுத்தத்தை vB என அழைக்கலாம் மற்றும் இண்டக்டர் வழியாக செல்லும் மின்னோட்டம் உள்ளது பேட்டரி வழியே செல்லும் மின்னோட்டம் iB ஆகும் மற்றும் வெளிப்புற சுமை வழியாக பாயும் மின்னோட்டம் i0 ஆகும் இந்த மின்னோட்டம் அதாவது பேட்டரி சுமை இணைப்பிற்கு செல்லும் மின்னோட்டமானது PV வரிசையிலிருந்து பெறப்பட்ட அதிகபட்ச சக்தி அல்லது PV தொகுதிக்கூறாக இருக்க வேண்டும் எனவே கட்டுப்பாட்டுத் திட்டமான ஸ்கீமாவை வரையலாம் இங்கே ஒரு ஒப்பிட்டாளர் உள்ளது அதில் நேர்மறை மற்றும் எதிர்மறை பகுதி உள்ளது எனவே இது பின்னூட்ட சிக்னலை குறிப்பு சிக்னல் உடன் ஒப்பிடுகிறது பின்னூட்ட சிக்னலை iL என அழைக்கலாம் மின்னழுத்தமூலம் முனையத்திற்கு இடையே இணைக்கப்பட்ட காரணத்தால் மின்னழுத்தம் vB நிலையாக இருக்கும் மின்னோட்டத்தை பின்னூட்டப்படுத்துவது போதுமானது மற்றும் சக்தியைக் கட்டுப்படுத்த அதைப் பயன் படுத்தலாம் நம்மிடம் உள்ள iL குறிப்பு இதற்கான குறிப்பாக இருக்கும் இப்போது இந்த பிழை ஒரு ஒப்பீட்டாளர் வழியாக செல்கிறது எனவே இதை எதிர்மறை உடனும் மற்றும் நேர்மறை முனையானது கிரவுண்ட் உடன் இணைக்கப்படும் மற்றும் நிச்சயமாக ஒப்பீட்டாளர்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும் ஒப்பீட்டாளரின் வெளியீடு ஒரு SR தாழ்ப்பாளுக்கு செல்கிறது எனவே ஒப்பீட்டாளரின் வெளியீட்டை SR தாழ்ப்பாளின் R மீட்டமை முள் உடன் இணைக்கலாம் இங்கே ஒரு செட் முள் மற்றும் Q உள்ளது Q ஆனது SR தாழ்ப்பாளின் வெளியீடு ஆகும் SR தாழ்ப்பாளின் முள் வெளியீட்டை இந்த கேட் டிரைவ் சுற்று அல்லது பேஸ் டிரைவ் சுற்றுடன் இவ்வாறு இணைக்கலாம் எனவே SR தாழ்ப்பாளின் வெளியீடு Q ஆனது பேஸ் டிரைவ் சுற்றுடன் இணைக்கப்படுகிறது இது இதை இயக்கவும் முடக்கவும் செய்கிறது அதற்கு முன் செட் முள் உடன் இணைக்க வேண்டிய ஒன்று உள்ளது எனவே இங்கு கடிகாரத் தொகுதியை வைத்து அதன் வெளியீட்டை SR தாழ்ப்பாளின் செட் முள் உடன் இணைக்கலாம் எனவே இங்குள்ள நேரத்தை சிறுசிறு பகுதியாக பிரித்து அவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கால இடைவெளியை TS எனக் குறிப்பிடலாம் எனவே ஒவ்வொரு மாறுதல் காலத்தின் தொடக்கத்திலும் மிகக் குறுகிய மிக சிறிய கடமை சுழற்சி துடிப்பு அதே காலகட்டத்தில் வரும் இது கடிகாரத்தால் வரையறுக்கப்படும் காலம் ஆகும் எனவே இந்த சிறிய கடமை சுழற்சி துடிப்பு செட் முள்ளுக்கு வரும் தருணத்தில் அது தாழ்ப்பாளின் வெளியீட்டை உயர்த்தும் விளிம்பில் அமைக்கும் எனவே இங்கு உயர்த்தும் விளிம்பு உள்ளது உயரும் விளிம்பில் அமைக்கப்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் Q அமைக்கப்பட்டு பின்னர் டிரான்சிஸ்டர்களை இயக்குகிறது இது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் புரிந்துகொள்ள இப்போது பல்வேறு அலைவடிவங்களைப் பார்க்கலாம் எனவே பல்வேறு அச்சுகளை நேர அச்சுகள் அடிப்படையில் வரையலாம் இதை இரண்டு பகுதிகளாகப் பிரித்து அதில் இது முதல் சுழற்சி TS மற்றும் இது பின்னர் சுழற்சி ஆகும் எனவே சுழற்சியின் தொடக்கத்தில் ஒரு சிறிய கடமை சுழற்சி துடிப்பு உள்ளது அது தான் இந்த கடிகார துடிப்பு மற்றும் இது ஒவ்வொரு காலகட்டத்தின் தொடக்கத்திலும் நடக்கிறது இப்போது இந்த கடிகார துடிப்பு கொடுக்கப்பட்ட தருணத்தில் இது இந்த SR தாழ்ப்பாளை அமைக்கிறது அப்போது Q அதிகமாக இருக்கும் Q அதிகமாக இருக்கும் தருணத்தில் BJT க்கான அடிப்படை இயக்கி அல்லது MOSFET க்கான கேட் டிரைவ் இருக்கும் மற்றும் இது இயக்கப்பட்டு vT இணைக்கப்பட்டு இண்டக்டன்ஸ் சார்ஜ் செய்யப்படுகிறது இண்டக்டன்ஸ் மின்னோட்டம் அதிகரிக்கிறது இப்போது இங்கே சில நிலையான குறிப்புகளை அமைக்கலாம் இந்த நிலையான குறிப்பு iL ஆகும் மேலும் Q அதிகமாகி சக்தி குறைக்கடத்திக்கு அடிப்படை டிரைவ் அல்லது கேட் டிரைவ் ஐ வழங்குகிறது அதன் மூலம் இண்டக்டர் மின்னோட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது இதன் மூலம் ஒரு நேர்மறையான சாய்வு கிடைக்கிறது அந்த நேர்மறையான சாய்வானது vin vB ஐ L ஆல் வகுப்பதன் மூலம் கிடைக்கிறது எனவே இது இவ்வாறு அதிகரித்து வருகிறது iLref iL ஐ விட அதிகமாக உள்ளது எனவே iLref iL விட அதிகமாக இருக்கும்போது வெளியீட்டின் இயற்கணித கூடுதலானது நேர்மறையாக இருக்கும் ஆனால் இது ஒப்பீட்டாளரின் எதிர்மறை பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் வெளியீடு குறைவாக இருக்கும் மீட்டமை முள் குறைவாக இருக்கும் Q வில் எந்த மாற்றமும் இருக்காது எனவே iL iLref ஐ அடைந்து மற்றும் அதனை கடக்கும் புள்ளி வரை இது அதிகரித்துக் கொண்டே இருக்கும் எனவே இயற்கணித கூடுதலின் வெளியீடு எதிர்மறையாகி இது நேர்மறையாக மாறும் மீட்டமைப்பு நேர்மறையாக மாறி Q மீட்டமைக்கப்பட்டு குறைவாக இருக்கும் Q குறையும் தருணத்தில் இந்த சக்தி குறைக்கடத்தி சுவிட்சுக்கு டிரைவ் இருக்காது மேலும் இது அணைக்கப்பட்டு மற்றும் இண்டக்டர் ஃப்ரீவீலிங்ஐ தொடங்கும் மற்றும் மின்னோட்டம் வீழ்ச்சியடைய தொடங்கும் எனவே செயல்பாட்டின் இந்த பகுதியை எடுத்துக் கொண்டால் ஃபிளிப் ஃப்ளாப்பின் Q இன் வெளியீட்டைப் பார்த்தால் இந்த புள்ளி வரை அது அதிகமாக இருந்திருக்கும் பின்னர் அது மீட்டமைக்கப்படும் எனவே இது குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இண்டக்டர் ஃப்ரீவீலிங் ஆகும் பக் மாற்றி செயல்பாட்டில் இது ஃப்ரீவீலிங் ஆகும் மற்றும் இது பூஜ்ஜியத்துடன் இணைக்கப்படும் ஏனென்றால் இது இது போன்ற ஃப்ரீவீலிங் மற்றும் -v0 L அல்லது -v0 இந்த வேளையில் vB vB L ஆகியவை இண்டக்டர்உடன் இணைக்கப்பட்டுள்ளன பின்னர் மீண்டும் புதிய சுழற்சியில் கடிகாரம் வந்து SR தாழ்ப்பாளைத் தூண்டும் மேலும் Q அதிக அளவில் சென்று சுழற்சி மீண்டும் நிகழ்கிறது எனவே இண்டக்டர் மின்னோட்டம் உயர்த்தப்பட்டு பின்னர் iL iLref ஐ அடையும் பொழுது அந்தப் புள்ளியில் சாய்வில் மாற்றம் ஏற்படும் எனவே இது இவ்வாறு தொடர்ந்து இருக்கிறது எனவே iLrefக்கு எந்த மின்னோட்ட மதிப்பை அமைக்கிறோம் என்பதைக் கவனிக்க வேண்டும் பேட்டரி மற்றும் லோடுக்கு செல்லும் மின்னோட்டம் ஒருபோதும் iLref ஐ மீறுவதில்லை எனவே இது எப்போதும் iLref க்கு கீழே உள்ளது மற்றும் இவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டு இது மின்னோட்ட கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு சுழற்சியிலும் மின்னோட்டத்திற்கான தடை இருப்பதும் ஒரு சுழற்சியில் அதிக மின்னோட்டம் இருக்கும் தருணமும் இருக்கும் அது அணைக்கப்பட்டு பின்னர் அடுத்த சுழற்சியில் சக்தி குறைக்கடத்தி சுவிட்ச் சுவிட்ச் செய்யப்படுகிறது பின்னர் மின்னோட்டம் குறிப்பு மின்னோட்டத்தை விட மீறும் புள்ளி வரை இது இயக்கப்பட்டு மீண்டும் அது அணைக்கப்படுகிறது எனவே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் மற்றும் ஒவ்வொரு சுழற்சிக்கும் மின்னோட்ட வரம்பு உள்ளது எனவே இது மின்னோட்ட கட்டுப்பாட்டு பொறிமுறையின் மூலம் பேட்டரி சார்ஜிங் செய்வதற்கான மிகவும் பாதுகாப்பான மற்றும் வேகமான முறையாகும் இருப்பினும் இப்போது சில சிக்கல்கள் உள்ளன இண்டக்டர் மின்னோட்டத்தைக் கருத்தில் கொள்வோம் இங்கே நேரத்திற்கும் இண்டக்டர் கரண்ட்டுக்கும் இடையே கிராஃப் வரையலாம் மேலும் கடமை சுழற்சி 0 5 க்கும் குறைவாக இருக்கும் வகையில் அடையாளங்களை குறிக்கலாம் இங்கே சில சுழற்சிகளைக் காட்டலாம் இப்போது இது ஒரு சுழற்சி இரண்டாவது சுழற்சி மூன்றாவது சுழற்சி நான்காவது சுழற்சி என்று சொல்லலாம் இப்போது இவை கடமை சுழற்சி இடைவெளிகளாகும் எனவே முதல் சுழற்சியில் கடமை சுழற்சி 0 5க்கும் குறைவாக இருக்கும் இரண்டாவது சுழற்சி அதே கடமை சுழற்சி 0 5க்கும் குறைவாக இருக்கும் மூன்றாவது சுழற்சியும் அதே போல இருக்கும் எனவே இண்டக்டர் ரிப்பில்லின் மேல் மற்றும் கீழ் ஆழத்தை குறிக்கலாம் எனவே அதை அப்படியே குறிக்கலாம் இண்டக்டர் மின்னோட்டம் இந்த ரிப்பிலிக்குள் இருக்கும் எனவே இந்த கடமை சுழற்சியின் போது vT இன்டக்டர் மின்னோட்டம் இவ்வாறு உயரும் மற்றும் 1 DT காலத்தில் அது வீழ்ச்சியடையும் மேலும் வீழ்ச்சி அதிகமாகிக் கொண்டே இருக்கும் இப்போது இது இண்டக்டர் மின்னோட்டத்தின் சாதாரணமாக எதிர்பார்க்கப்படும் நிலையான நிலை மதிப்பாக இருக்கும் இப்போது ஒரு இடையூறு ஏற்பட்டால் என்ன ஆகும் என்பதை பார்க்கலாம் இப்போது இங்கே ஒரு இடையூறை அறிமுகப்படுத்தலாம் எந்தவொரு காரணத்தினாலும் இடையூறு ஏற்பட்டிருக்கலாம் இந்த இடையூறு ஏற்பட்டால் இண்டக்டர் மின்னோட்டம் இங்கிருந்து தொடங்கும் அது ஒரு ஒருங்கிணைப்பாளர் இது அதே சாய்வு உடன் vin vBL இங்கிருந்து தொடங்கும் எனவே இது இந்த வரிக்கு இணையாக செல்கிறது ஆகவே அந்த வரிக்கு இணையாக இதை வரையலாம் பின்னர் இது மேல் வரம்பைத் தாக்கிய பிறகு இது -vBL ன் கீழ் சாய்வுக்கு இணையாக செல்லும் பின்னர் மேல் சாய்வு கீழ் சாய்வு என சென்று கொண்டே இருக்கும் அது இவ்வாறு முன் செல்வதை காணலாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்வது என்னவென்றால் ஒரு இடையூறு எதுவாக இருந்தாலும் இடையூறு இறுதியாக பூஜ்ஜியமாக சிதைகிறது பின்னர் இடையூறு நீக்கப்படும் மற்றும் இயல்பான இண்டக்டரின் நிலையான நிலை மதிப்பு மின்னோட்டம் பாய்கிறது இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் அதாவது t எதிர் iL இப்போது கடமை சுழற்சியை 0 5 க்கு அப்பால் அதிகரிக்கலாம் அதே காலகட்டத்தில் கடமை சுழற்சி அதிகமாக உள்ளது அதே காலகட்டத்தில் கடமை சுழற்சி அதிகமாக உள்ளது மற்றும் பல எனவே கடமை சுழற்சி 0 5 ஐ விட அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்கும் என்பதைக் காணலாம் இண்டக்டர் ரிப்பில்லின் மேல் மற்றும் கீழ் பகுதியை குறிக்கலாம் இண்டக்டர் மின்னோட்டம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் இயல்பான நிலையான நிலை மதிப்பை அப்படியே வைத்திருக்கலாம் இதை முதலில் vin vBL ஆகவும் vBL ஆகவும் எதிர்மறை சாய்வாகவும் நேர்மறை சாய்வாகவும் எதிர்மறை சாய்வாகவும் நேர்மறை சாய்வாகவும் எதிர்மறை சாய்வாகவும் மற்றும் பலவாகவும் வரையலாம் எனவே இது கடமை சுழற்சியின் 0 5 க்கும் மேல் இருப்பதற்கு கீழ் எதிர்பார்க்கும் நிலையான நிலை மதிப்பு இண்டக்டர் மின்னோட்டம் ஆகும் இதை போலவே எந்தவொரு காரணத்திற்காகவும் ஏற்படும் இடையூறுகளை அறிமுகப்படுத்தலாம் எனவே இடையூறுகளை அறிமுகப்படுத்தும்போது இந்த கட்டத்தில் இருந்து இது இந்த வரிக்கு இணையாக செல்லத் தொடங்கும் அதே இண்டக்டர் மெதுவாக இருக்கும் எனவே இது இந்த வரியை எடுத்துக்கொண்டு மேல் மதிப்பை தாக்குகிறது இது iL குறிப்பு மதிப்பாகும் இது கீழே சென்று மீண்டும் மீட்டமை ஆகிறது மேலும் ஃபிளிப் ஃப்ளாப்பின் மதிப்பு குறைவாக இருக்கும் காலகட்டத்தில் TSன் முடிவில் நேரத்தை தாக்குகிறது கடிகாரம் மீண்டும் சிறிய துடிப்பை கொடுக்கும்போது ஃபிளிப் ஃப்ளாப்பை அமைக்கிறது மீண்டும் இது உயரும் கீழே செல்லும் பின்னர் தொடர்ந்து கீழே செல்லும் இங்கே அது மீட்டமைக்கப்படும் மேலும் பல இடையூறுகள் ஒவ்வொரு சுழற்சிக்கும் வளர தொடங்கி நிலையற்றதாகிறது எனவே இது ஒரு போதும் இண்டக்டர் மின்னோட்டத்தின் எதிர்பார்க்கப்படும் நிலையான நிலை மதிப்புடன் மாறாது எனவே கடமை சுழற்சி புள்ளி 0 5 ஐ விட அதிகமாக இருக்கும்போது இண்டக்டர் மின்னோட்டம் வேறுபடத் தொடங்கும் மேலும் iL ஐ குறிப்பாக வைத்து கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட செயல்பாட்டைச் செய்யும்போது அது நிலையானதாக இருக்காது இந்த இண்டக்டர் ரிப்பிலின் மேற்பகுதி உயர் குறிப்பு ஆகும் இந்த சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது என்பதை காணலாம் தீர்வைத் தேடி அதை எவ்வாறு செய்வது என்பதைக் கண்டுபிடித்து அதை செயல்படுத்த முயற்சிக்கலாம் இப்போது சிக்கலான அலைவடிவத்தை கருத்தில் கொண்டால் இங்கே கடமை சுழற்சி 0 5 ஐ விட அதிகமாக உள்ளது மேலும் நாம் ஒரு இடையூறு கொடுத்தால் அது வளர்ந்து கொண்டே செல்கிறது மற்றும் நிலையற்ற இண்டக்டர் மின்னோட்ட அலைவடிவத்திற்கு வழிவகுக்கிறது என்பதைக் காணலாம் இப்போது இந்த வரி இந்த மேல் வரி இண்டக்டர் மின்னோட்டத்தை அந்த வரியுடன் ஒப்பிடுகையில் அது iL குறிப்பு வரி ஆகும் எனவே வேறு வண்ணத்துடன் அதை முன்னிலைப்படுத்தி குறித்தால் அது iLref ஆகும் எனவே இண்டக்டர் மின்னோட்டம் iLrefஐ அடைந்து மற்றும் அதைக் கடக்க முயற்சிக்கும்போதெல்லாம் பிழை மாறுகிறது மற்றும் திசை எதிர்மறையாக மாறுகிறது பின்னர் ஃபிளிப் ஃப்ளாப்பை மீட்டமைக்கிறது கடமை சுழற்சி 0 5 ஐ விட அதிகமாக இருக்கும்போது அது சரியான வழியில் நடைபெறுவதில்லை நேர் தட்டையான வரிகள் இருப்பதற்கு பதிலாக இந்த iLrefன் வடிவத்தை மாற்ற முயற்சிக்கலாம் மற்றும் சில சாய்வுகளை அறிமுகப்படுத்தலாம் எனவே அச்சுகளை பரப்ப முயற்சித்து மேலும் இண்டக்டரின் பின்வரும் சாய்வாக அதே சாய்வைக் கொண்ட ஒரு கோட்டை வரையலாம் பக் மாற்றிகாக வீழ்ச்சியடையும் இண்டக்டரின் சாய்வானது - v0L அல்லது vBL ஆகும் எனவே அதே சரிவைப் பயன்படுத்தி அதை மேல்நோக்கித் தொடர முயற்சிக்கலாம் இப்போது இந்த சாய்வு கோட்டை TS காலக்கட்டத்திற்கு பயன்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரே சாய்வுக் கோட்டை மீண்டும் பயன்படுத்தலாம் எனவே மார்க்கரைப் பயன்படுத்தி அடுத்த முறை அதே சாய்வு வரியை மீண்டும் பயன்படுத்தலாம் பின்னர் அடுத்த காலகட்டத்திற்கும் மற்றும் பல காலகட்டத்திற்கும் பயன்படுத்தலாம் இப்போது இந்த ஷாட்டூத் அலைவடிவம் புதிய iLref ஆக மாறுகிறது எனவே இந்த iLref ஐ பயன்படுத்தும்போது நல்லது நடப்பதை காணலாம் இப்போது அதே இடையூறுகளை எடுத்துக்கொள்ளலாம் இண்டக்டரின் மின்னோட்டம் நிலையான நிலை மதிப்பாக இருப்பதற்கு இணையாக செல்ல அனுமதிக்கலாம் எனவே அது இணையாக செல்கிறது இப்போது இங்கே எல்லையைத் தாக்கும் மற்றும் இது iL குறிப்பை தாக்கும் இங்கே இந்த கட்டத்தில் இது குறுக்குவழிக்கு முயற்சிக்கிறது மற்றும் ஒப்பீட்டாளர் செல்கிறது பிழை எதிர்மறையாக செல்கிறது ஒப்பீட்டாளரின் வெளியீடு SR தாழ்ப்பாளை மீட்டமைக்கும் மற்றும் மீட்டமைப்பை உறுதிபடுத்தும் Q மதிப்பை மீட்டமைக்கும் எனவே இதன் மூலம் அது ஒரு கீழ் சாய்வைக் கொண்டிருக்கத் தொடங்கும் மேலும் கீழ் சாய்வு ஒரே இணையாக இருக்கப் போகிறது ஏனெனில் இண்டக்டர் மின்னோட்டத்திற்கான பின்வரும் சாய்வு -v0L அல்லது vBL ஆகும் எனவே ஒரு மாறுதல் சுழற்சியில் பிழை குறைக்கப்பட்டுள்ளதை காணலாம் எனவே பிழை அங்கிருந்து தொடர்ச்சியாக நிலையான நிலை மதிப்பைப் பின்பற்றுகிறது எனவே எந்த பிழையும் விரைவாக ஒன்றிணைந்து மாறுதல் சுழற்சியில் பிழை அகற்றப்படுவதை காணலாம் இந்த வகையான ஷாட்டூத் வடிவிலான சாய்வானது iLref ஆகும் எனவே இங்கே iLrefற்காக இண்டக்டர் மின்னோட்டத்தின் வீழ்ச்சி சாய்வுக்கு சமமான சாய்வைக் கொடுக்க வேண்டும் பின்னர் ஒரு சுழற்சிக்குள் பிழை அகற்றப்படும் இது பழைய iLref ஆகும் பழைய iLref க்கு ஈடுசெய்ய வேண்டும் மற்றும் நம்மிடம் இந்த வகையான சாய்வு இருக்கும் எனவே இது சாய்வு இழப்பீடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கு பிழைகள் இருந்தாலும் சாய்வு இழப்பீட்டுடன் கூடிய மின்னோட்ட கட்டுப்பாடு சிறந்த முடிவுகளைத் தரும் அங்கு பிழைகள் ஒரு சுழற்சிக்குள் அகற்றப்படும் மற்றும் அமைப்பு நிலையானதாக இருக்கும் எனவே நாம் வரைபடங்களால் காட்டியவை கணித ரீதியாக நிரூபிக்கப்படலாம் இங்கு DC DC மாற்றிகள் பற்றிய கல்வியறிவைக் NPTEL படிப்புகள் வழியாக குறிப்பிடலாம் ஒரு iL குறிப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இப்போது பார்க்கலாம் இது ஷாட்டூத் வடிவத்திலான சாய்வாகவும் மற்றும் இண்டக்டர் மின்னோட்டத்தின் வீழ்ச்சி சாய்வுக்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது MPPT உடன் பேட்டரி சார்ஜிங் செயல்பாட்டைச் செய்ய கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மாற்றி தயாராக உள்ளது